இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை உருவாக்கலாம் டிஎஃப்டி ஐப் பற்றிய விவாதத்தை நாம் தொடங்கினோம் இது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான குறியீடுகளை உபயோகிக்கிறது அதாவது மிகவும் மதிப்புடைய 5 குறியீடுகளையே உபயோகிக்கும் என்று கூறினோம் டிஎஃப்டி மிக சுலபமாகவே உருவாக்கி இருக்கிறோம் என்பதைக்கூட நாம் உணர்வதில்லை இது ஹையரார்கியல் மாடல் என்பதற்கான காரணம் டி எஃப் டி நமக்குக் கிடைக்கும் இது வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது தற்போது உபயோகிக்கக் கூடிய குறியீடுகளைப் பார்ப்போம் அவை ஐந்து குறியீடுகள் மட்டுமே அதாவது செவ்வகம் வட்டம் அம்பு இணைகரம் மற்றும் இரண்டு இணைகோடுகள் நமக்கு இந்த அனைத்துக் குறியீடுகளுக்குமான அர்த்தம் தெரியுமானால் அவற்றை நேரடியாக உபயோகிக்க ஆரம்பிக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய முதல் குறியீடு செவ்வகம்

செவ்வகம் உபயோகிப்பாளரைக் குறிக்கிறது நாம் இதை வெளிப்புற சிஸ்டமைக் என அழைப்பதற்குக் காரணம் நாம் கருவிகளை உபயோகிக்க ஆரம்பிக்கும்போது இந்த சொற்கள் அடிக்கடி உபயோகிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம் சில புத்தகங்கள் அல்லது ஆராய்ச்சிக் கட்டுரைகளில் இது சில சமயம் வெளிப்புற உருப்பொருள் எனவும் சில சமயம் டெர்மினேட்டர் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் வெளிப்புற உருப்பொருளைக் குறிப்பிடும் செவ்வகம் மிக எளிமையான குறியீடு மற்றுமொரு முக்கியமான குறியீடு வட்டம் இது செயல்முறை பப்பிள் அல்லது பரிமாற்றம் என அழைக்கப்படுகிறது செயல்முறை அல்லது செயலின் பெயரை இந்த வட்டத்தின் உள்புறமாக நாம் எழுதுகிறோம் நாம் முதலில் குறிப்பிட்டது போல் செயல்முறைகள் சில செயல்களை குறிப்பிடுகின்றன எனவே இது வினைச்சொல் அமைப்பை உபயோகித்து பெயரிடப்பட்டிருக்கும் உதாரணமாக தேடு புத்தகம் என்பதே செயல் அல்லது செயல்முறை குறியீட்டிற்கான சரியான பெயர் பதிவைத் தேடுதல் அல்லது புத்தகத்தை தேடுதல் என்ற பெயர்ச் சொல்லாகக் கொடுப்போமானால் அது சரியானதாக இருக்காது ஆகவே தேடு புத்தகம் என்ற வினைச்சொல்லாகவே நாம் கொடுக்கிறோம் மூன்றாவது குறியீடு அம்பு இது தரவுகளின் நகர்வைக் குறிக்கிறது தரவுகள் சிலவற்றால் உருவாக்கப்படும் போதும் மற்றும் எடுத்துக்கொள்ளப்படும் போதும் டேட்டா ப்ஃலோ குறியீடு உபயோகிக்கப்படுகிறது தரவுகள் உபயோகிப்பாளரால் உருவாக்கப்பட்டலாம் மற்றும் செயல்பாடுகளால் எடுத்துக்கொள்ளப்படலாம் அல்லது அவை செயல்பாடுகளால் உருவாக்கப்பட்டலாம் மற்றும் மற்றொரு செயலால் எடுத்துக்கொள்ளப்படலாம் அல்லது உபயோகிப்பாளரால் எடுத்துக்கொள்ளப்படலாம் ஏதாவது ஒன்றால் தரவுகள் உருவாக்கப்பட்டு மற்றொன்றால் எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் இந்த அம்புக் குறியீட்டை உபயோகிக்கிறோம் உதாரணமாக நூலகர் என்ற வெளிப்புற உருப்பொருளால் உருவாக்கப்படும் தரவு ஒரு செயல்முறையால் எடுத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் பிறகு நாம் நூலகரில் இருந்து செயல்முறைக்கு அம்புக் குறியீட்டை உபயோகிக்கிறோம் நான்காவது வகையான குறியீடு டேட்டா ஸ்டோர் உபயோகிப்பாளராலோ அல்லது வெளிப்புற உருப்பொருளாலோ உபயோகப்படுத்தப்படுவது இல்லை இது செயல் முறைகளால் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது எனவே இந்தப் புத்தகங்களின் விவரங்கள் செயல்முறையால் புதுப்பிக்கப்படலாம் அல்லது செயல்முறையால் எடுத்துக்கொள்ளப்படலாம் ஒவ்வொரு டேட்டா ஸ்டோரும் குறியீடு மூலம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் புத்தகங்கள் என்ற டேட்டா ஸ்டோர் ஒரு தரவு மட்டுமே செயல்முறைக்கு கிடைக்கும் என்பது இல்லை அதாவது அனைத்துத் தரவுகளும் இந்த அம்புக்குறி மூலம் செல்கின்றன எனவே இந்த தரவின் பெயரை நாம் இங்கு எழுத வேண்டும் என்பது இல்லை எனவே தரவின் பெயரை அம்புக்குறியின் மேல் நாம் எழுத வேண்டியதில்லை என்பது இந்த டேட்டா ஸ்டோருடன் அம்புக் குறியில் தரவுகளின் பெயரைக் குறிப்பிடுகிறோம் கடைசி மற்றும் ஐந்தாவது குறியீடு இணைகரம் சிஸ்டம் உருவாக்குகின்ற வெளியீட்டை இந்த இணைகரம் குறிப்பிடுகிறது உதாரணமாக பிரிண்ட் அவுட் ஆகியவற்றை இந்த குறியீடு குறிப்பிடுகிறது ஆகவே மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான அதாவது வெறும் 5 குறியீடுகளே உள்ளன என்பதைப் பார்த்தோம் ஒன்று வெளிப்புற உருப்பொருளுக்கான குறியீடு பிறகு செயல் முறைக்கான குறியீடு டேட்டா ஃப்லோவிற்கான குறியீடு மற்றும் இறுதியாக வெளியீட்டுக்கான குறியீடு டி எஃப் டி இருந்தால் மட்டுமே நாம் தரவின் பெயரை எழுத வேண்டியதில்லை மற்றபடி தரவுகளின் பெயரை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம் படி எண் என்ற செயல்முறை ஒரு எண்ணை உருவாக்குகிறது மற்றும் அது சரிபார் எண் என்னும் செயல் முறையால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த இரண்டு செயல்முறைகளும் ஒத்திசைவு முறையில் வேலை செய்கின்றன என்று நாம் கூறலாம் அதாவது படி எண் என்ற செயல்முறை ஒரு எண்ணை உருவாக்கும் வரை சரிபார் எண் என்ற செயல்முறை எதையும் செய்ய முடியாது ஒரு எண் உருவாக்கப்பட்ட உடன் சரிபார் எண் என்ற செயலானது அதன் செயலை ஆரம்பிக்கும் மற்றும் சரி பார்த்த எண்ணை அது உருவாக்கும் ஆகவே இது ஒத்திசைவு முறையில் நடைபெறுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும் அதாவது எண்ணைச் சரிபார்த்தல் என்ற செயல்முறையானது எண்ணைப் படித்தல் என்ற செயல்முறையின் உருவாக்கத்தைச் சார்ந்தே உள்ளது அதேபோல் ஒத்திசைவற்ற செயல்பாடுகளையும் நாம் கொண்டிருக்க முடியும் ஒத்திசைவற்ற செயல்பாடுகளுக்கான மாடலை உபயோகிக்கப்படுவதை கொடுக்கப்பட்ட படத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம் படி எண் என்ற செயல்முறை தரவுகளை எடுக்கிறது மற்றும் எண்களை உருவாக்குகிறது அவை தொடர்ந்து டேட்டா ஸ்டோரின் மூலம் இணைக்கப்பட்டிருந்தால் அவற்றை நாம் ஒத்திசைவற்ற செயல்பாடு எனக் கூறுகிறோம் இங்கு கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்விற்கு அதிக குறியீடுகள் மற்றும் முறைகள் இருக்கின்றன என்று நாம் கூறுகிறோம் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு செய்வதற்கான வெவ்வேறு குறியீடுகள் மற்றும் சற்று வேறுபட்ட முறைகளை ஆராய்ச்சியாளர்கள் முன்மொழிகிறார்கள் இரண்டு முக்கிய வகைகள் யுவர்டன் குறியீடுகள் உபயோகப்படுத்தப்பட்டு இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் அதற்காக இந்த இரண்டு முறைகளுக்கு இடையேயான வித்தியாசத்தை நாம் கண்டிப்பாகக் காண வேண்டும் உதாரணமாக விஸ்ஓ என்ற கருவி இந்த இரண்டு முறைகளையும் ஆதரிக்கிறது இது படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது யுவர்டன் முறையானது வட்டமான செவ்வக வடிவத்தை உபயோகித்து செயல்பாடுகளைக் காண்பிக்கிறது மற்றும் அந்த செவ்வகம் செயல்பாடின் பெயர் மற்றும் அதற்கான அடையாள எண் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது யுவர்டன் வடிவத்தை ஒத்த குறியீடடில் காண்பிக்கப்படுகிறது செவ்வக வடிவம் வரைவதற்கு மிகவும் சுலபமானது மற்றும் கன வடிவம் வரைவது மிகவும் சிக்கலானது விஸ்ஓ 2000 ஒரே மாதிரியே இருக்கும் அவ்வாறு இருக்க நடைமுறை வடிவமைப்பிற்கான வரைபடத்தின் தோற்றம் மற்றும் முறையில் சிறிய வேறுபாடுகள் இருக்க முடியும் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் இதை ஹையரார்க்கியல் மாடல் எனவும் அழைக்கப்படுகிறது நிலை 0 டி எஃப் டி ஏதாவது உபயோகிப்பாளரை அடையாளம் கண்டோமானால் அதற்காக செவ்வகத்தை வரைந்து அதனுடன் இணைக்கிறோம் மற்றும் அவை உருவாக்கக்கூடிய தரவுகளின் பெயர்களை எழுதுகிறோம் அதே போல் அவை எடுத்துக் கொள்ளக்கூடிய தரவுகளையும் நாம் காண்பிக்கிறோம் இது நமது முதல் உதாரணத்திற்காக கான்டெக்ஸ்ட் உருவாக்குகிறது எனவே இந்த நிலை 0 அல்லது கான்டெக்ஸ்ட் என்ன சூழலில் உள்ளது என்பதை நாம் எழுதுகிறோம் சாப்ட்வேர் அதனுடைய பயனாளர்கள் மற்றும் பிற வெளிப்புற உருப்பொருள்களுக்கான சூழலில் உள்ளது இங்கு என்ன வகையான தரவுகளை சிஸ்டம் உள்ளீடாக எடுக்கிறது மற்றும் என்னவகை தரவுகளை அவை வெளியிடுகிறது என்பதையும் குறிப்பிடுகிறோம் மனித ஆட்டக்காரர் சாஃப்ட்வேருக்கு பார்த்தோம் இது ஒரே வகை பயனாளரான மனித ஆட்டக்காரரைக் கொண்டது ஆனால் நாம் மிகவும் சிக்கலான சிஸ்டத்தை செய்வோம் அங்கு சாஃப்ட்வேருக்கான பலவகையான பயனாளர்கள் இருப்பார்கள் இங்கு வெளிப்புற உருப்பொருளை நாம் காண்பிக்கிறோம் மற்றும் ஒரு செயல்பாட்டுக் குறியீட்டை உபயோகித்து பிரதான சிஸ்டம் என அழைக்கிறோம் நிலை 0 டி எஃப் டி என்ன செய்கிறார்கள் என்ன வகையான தரவுகளை கொடுக்கிறார்கள் மற்றும் என்ன வகையான பதில்களை அவர்கள் பெறுகிறார்கள் என்பதைக் காண்பிக்கிறது சிஸ்டத்தின் பயனாளர்கள் நிலை 0 ல் வரையப்படும் கான்டெக்ஸ்ட் என்ன வகையான தரவுகள் பெறப்படுகின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலை 0 டி எஃப் டி ஐ அமைக்கிறது உதாரணமாக டிக் டாக் டோய் சாப்ட்வேருக்கான பிறகு ஒவ்வொரு செயல்களும் என்ன தரவுகளை எடுத்துக்கொள்கின்றன மற்றும் என்ன தரவுகளை வெளியிடுகின்றன என்பதைப் பார்க்க வேண்டும் என்ன தரவுகள் இந்த அனைத்து செயல்படுகளுக்கும் இடையே பரிமாறப்படுகின்றன என்பதையும் பார்க்கவேண்டும் பிறகு இந்த அனைத்தையும் நிலை 1 வரைபடத்தில் காண்பிக்கிறோம் எனவே இது மிகவும் எளிமையானது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எஸ்ஆர்எஸ் ஆவணமாக இருந்தால் அது ஒரு உயர்நிலை செயல்பாட்டை மட்டுமே கொண்டிருக்கும் இங்கு நாம் ஒரு செயலை மட்டும் கொண்டு நிலை 1 ன் வரைபடத்தை காண்பிக்க முடியாது நாம் அதைப் பிரிக்க வேண்டும் அந்த செயலைப் பார்த்து அதற்கான துணை செயல்கள் என்ன இருக்கும் என்பதைக் கண்டறிய வேண்டும் பிறகு அவற்றை நிலை 1 வரைபடத்தில் காண்பிக்க வேண்டும் ஆகவே நிலை 1 டி எஃப் டி வரைபடமாக காண்பிக்கப்படுகிறது ஒரு செயலுக்கான துணை செயல்களை கண்டறிய வேண்டுமானால் எஸ்ஆர்எஸ் தொடர்வோம் நாம் செயல்களை டீகம்போஸ் நிலையில் நாம் ஒரே ஒரு செயலை மட்டும் கொண்டிருப்போம் நிலை 1 வரைபடத்தில் அதனை மூன்று முதல் ஐந்து செயல்கள் என காரணிகள் ஆக்கினோம் நிலை 1 வரைபடத்திலுள்ள ஒவ்வொரு செயல்களையும் எடுத்துக் கொண்டு அவற்றை காரணிகளாகப்பிரித்தோம் நாம் எந்த நிலையிலும் வரைபடத்தின் பப்பிள்களில் வரைபடங்களைக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியும் மற்றும் ஒவ்வொரு வரைபடமும் அதன் முந்திய நிலை வரைபடத்துடன் இணைப்பைக் கொண்டிருக்கும் நிலை 1 வரைபடமானது நிலை 0 வரைபடத்தின் விரிவாக்கம் அதேபோல் நிலை 2 வரைபடங்கள் யாவும் நிலை 1 வரைபடத்தின் விரிவாக்கங்கள் இவை இவ்வாறு தொடரும் நல்ல டீகம்போசிஸன் நோக்கத்தை இழந்துவிடும் நாம் இதுவரை இந்த விரிவுரையில் டி எஃப் டி செய்தோம் மற்றும் அவற்றை அடுத்த நிலையில் குறிப்பிட்டோம் மற்றும் இந்த செயலைத் தொடர்ந்தோம் நாம் இங்கு முடித்துக்கொண்டு இந்தக் குறிப்பிலிருந்து தொடருவோம்